மின்னூட்டம் பகிர்வு மூலம் ஏற்படும் மின்புலம் முந்தைய பாடங்களில் மின்னூட்டங்கள் மற்றும் மின்னூட்ட பகிர்வு காரணமாக ஏற்படும் மின்புலம் பற்றி விவாதித்தோம் உண்மையில் கொடுக்கப்பட்ட மின்னூட்டம் q இல் விசையைக் கணக்கிடும்போது மின்னூட்ட பகிர்வின் காரணமாக ஏற்படும் மின்புலத்தையும் கணக்கிட்டோம் ஏனென்றால் நான் சிறிய அளவில் q ஐ 1 ஆக எடுத்துக் கொண்டால் அது மின்புலமாகிறது இந்த பாடத்தில் மின்புலத்தை கணக்கிடுவதற்கு இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை செய்வோம் நான் இங்கே இரண்டு எடுத்துக்காட்டுகளை செய்யப் போகிறேன் இவை இரண்டும் முக்கியமானவை மற்றும் பின்னர் பயன்பட கூடியவையாகும் எடுத்துக்காட்டு 1 இல் மின்னிருமுனைவு மற்றும் 2 இல் மேற்பரப்பு மின்னூட்டம் காரணமாக ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடப் போகிறேன் எடுத்துக்காட்டு 2 இல் இதுபோன்ற நிகழ்வுகளைச் சமாளிக்க ஒரு தந்திரத்தையும் நீங்கள் கற்றுக் கொள்ளலாம் இரண்டு நிகழ்வுகளிலும் சில கட்டுப்படுத்தும் செயல்முறைகளை நாம் செய்வோம் எனவே இது மிகவும் தகவல் நிறைந்த மற்றும் முக்கியமான பாடம் இருமுனை நான் இன்னும் குறிப்பாக கூறினால் புள்ளி இருமுனை காரணமாக ஏற்படும் மின்புலத்தை கணக்கிட நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் 2a தூரத்தில் 2 மின்னூட்டங்களால் மைனஸ் q மற்றும் பிளஸ் q உருவான இருமுனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இருமுனை திருப்புத்திறன் அளவு 2qa ஆகும் மேலும் இருமுனை திருப்புத்திறனின் திசையானது எதிர்மறை மின்னூட்டத்திலிருந்து நேர்மறை மின்னூட்டம் வரை இருக்கும் p2qa எனவே p ஆனது எதிர்மறையிலிருந்து நேர்மறை மின்னூட்டத்தை நோக்கிய திசையைக் கொண்டிருக்கப் போகிறது நான் இருமுனையை ஆதியில் இருக்குமாறும் மற்றும் z திசையில் இருக்குமாறும் எடுத்துக்கொண்டால் நான் மைனஸ் q மின்னூட்டம் மைனஸ் a இல் அதாவது z சமம் மைனஸ் a மற்றும் பிளஸ் q z இல் அதாவது பிளஸ் a க்கு சமமாக இருந்தால் இதன் இருமுனை திருப்புத்திறன் p ஐ z திசையில் 2qa க்கு சமமாக எழுத முடியும் p2qaz இறுதியாக அதை ஒரு புள்ளி இருமுனையாக மாற்ற நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் 'a' க்கு எல்லை 0 என்றும் q வின் எல்லையை முடிவிலிக்கு கொண்டு செல்வதும் ஆகும் அதாவது q a இன் பெருக்கற்பலன் வரையறுக்கப்பட்டதாகவும் சில p மதிப்புக்கு சமமாகவும் இருக்கும் இது ஒரு புள்ளி இருமுனையாக மாற்றும் எனவே இந்த புள்ளி இருமுனை காரணமாக ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுவோம் நான் அதை மீண்டும் செய்ய போகிறேன் இது புள்ளி இருமுனை பிளஸ் q இங்கே இருக்கிறது மைனஸ் q இங்கே இருக்கிறது எனவே வெக்டர் r இல் உள்ள புலம் 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 q ஆக இருக்கும் நேர்மறை மின்னூட்டம் எனக்கு புலம் q r மைனஸ் a ஐ z திசையில் தருகிறது நான் இங்கே மூன்றின் மடி மற்றும் மேலே ஒரு வெக்டர் r கழித்தல் az ஐ எழுதுவேன் நேர்மறை மின்னூட்டம் காரணமாக ஒரு புலம் உள்ளது மற்றும் எதிர்மறை மின்னூட்டம் காரணமாக மைனஸ் q r கூட்டல் a z ன் கீழ் r கூட்டல் az கனம் ஆக இருக்கும் Er14π0qr azr az3 qrazraz3 இதை இன்னும் விரிவாகச் சொல்ல வேண்டுமானால் இந்த புள்ளி r ஐ வரைகிறேன் இது வெக்டர் r கழித்தல் az மற்றும் இதற்கு கீழே r கூட்டல் az மற்றும் நாம் இதன் புலத்தை கணக்கிட விரும்புகிறோம் இறுதியாக வரம்பை q முறை a என எடுத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு வரையறுக்கப்பட்ட எண்ணாக இருக்கிறது நாம் ஏற்கனவே a ன் வரம்பானது 0 க்கு செல்லும் என்று கருதி உள்ளோம் இந்த இரண்டு அளவுகளையும் விகுதியில் விரிவாக்க முடியும் எனவே r கூட்டல் az இன் எண்ணளவை எழுதுவோம் நான் மைனஸையும் இங்கே சேர்க்கப் போகிறேன் இது r வர்க்கத்தின் வர்க்கமூலம் கூட்டல் 2 a r புள்ளிப் பெருக்கல் r அலகு வெக்டர் மற்றும் z அலகு வெக்டர் இது கொசைன் தீட்டா அடுக்கு அரையாக போகிறது மேலும் மைனஸ் அடையாளத்திற்கு இது இங்கே மைனஸாக இருக்கும் razr2a22arcosθ12 a ஆனது 0 ஐ நோக்கி செல்வதை எடுத்து கொள்வதால் a ஆனது r ஐ விட மிக மிக சிறியதாக இருக்கும் எனவே நாம் a வர்க்கத்தை புறக்கணித்து இதை மட்டுமே வைத்திருக்கப் போகிறோம் எனவே பைனோமியல் தேற்றத்தால் இதை நான் r 1 பிளஸ் அல்லது மைனஸ் 2 a ன் கீழ் r கொசைன் தீட்டா அடுக்கு அரையாகும் அதாவது raz≅r1±2arcosθ12 இவ்வாறு நாம் r பிளஸ் அல்லது மைனஸ் a z கனம் என்பதை r கனம் 1 பிளஸ் அல்லது மைனஸ் 2 a r கொசைன் தீட்டாவை அடுக்கு 3 ன் கீழ் 2 என எழுதலாம் இது பைனோமியல் தேற்றத்தால் r கனம் 1 பிளஸ் அல்லது மைனஸ் 3 a ன் கீழ் r காஸ் தீட்டா என ஆகும் raz3r31±2arcosθ32≅r31±3arcosθ ஆகையால் r தூரத்தில் ஆதியில் இருக்கும் இந்த இருமுனை மூலமாக வரும் புலம் E ஆனது E r சமம் q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 உள்ளே r வெக்டர் கழித்தல் a z வகுத்தல் r கனம் கழித்தல் 3 a ன் கீழ் r கொசைன் தீட்டா அடைப்புக்குறி மூடப்பட்டது Erq4π0r azr31 3arcosθ razr313arcosθ மீண்டும் நான் பைனோமியல் தேற்றத்தைப் பயன்படுத்தப் போகிறேன் ஊதா நிறத்தில் சூழப்பட்ட காரணிகளை விகுதியில் எடுத்து இவை முழுவதையும் E r சமம் q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 r கனம் என எழுதுகிறேன் நான் r கனத்தை வெளியே எடுக்கப் போகிறேன் உள்ளே எனக்கு எஞ்சியிருப்பது r கழித்தல் a z முறை 1 கூட்டல் 3 a ன் கீழ் r கொசைன் தீட்டா கழித்தல் r கூட்டல் a z முறை 1 கழித்தல் 3 a ன் கீழ் r கொசைன் தீட்டா Erq4π0r3r az13arcosθ raz1 3arcosθ நான் மீண்டும் முதல் அடுக்கை மட்டும் கணக்கில் கொண்டு இந்த காரணிகளை விரிவுபடுத்துவேன் எனக்குக் கிடைப்பது E r சமம் q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 r கனம் r கூட்டல் 3 a ன் கீழ் r r வெக்டர் கொசைன் தீட்டா கழித்தல் a z கழித்தல் r கூட்டல் 3 a ன் கீழ் r r வெக்டர் கொசைன் தீட்டா இந்த நீலமானது இரண்டாவது காரணி கழித்தல் a z நான் இதைச் சரியாகச் செய்கிறேனா என்பதைச் சரிபார்க்க வேண்டும் நேரம் 0924 ஐப் பார்க்கவும் ஆம் இது உண்மையில் சரியானது தான் இப்போது r ஆல் வெக்டர் r ஐ வகுத்தால் அலகு வெக்டர் r கிடைக்கும் என்ற உண்மையை நான் பயன்படுத்தினால் நான் E r ஐ q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 r கனம் என்று எழுதலாம் மேலும் இது ரத்து செய்யப்படுகிறது உள்ளே எனக்கு 6 a r அலகு வெக்டர் கொசைன் தீட்டா கழித்தல் 2 a z இந்த 2 a வை வெளியே எடுத்து 2 a q ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 3 கொசைன் தீட்டா r வெக்டர் கழித்தல் z என எழுதலாம் Erq4π0r36arcosθ 2az2aq4π03cosθr z நான் இப்போது மிகவும் பொதுப்படையாக இருக்க விரும்புகிறேன் p வெக்டர் 2 a q z க்கு சமம் என்பதை உணர்ந்தேன் எனவே 2 aq என்ற காரணி இங்கே முதல் காரணியுடன் இணைந்து 2 a q மடங்கு 3 கொசைன் தீட்டா r இந்த கொசைன் தீட்டா z புள்ளி r r அலகு வெக்டர் எனவே இதை நான் 2 a q z புள்ளி r மடங்கு r அலகு வெக்டர் பெருக்கல் 3 என எழுதலாம் இது 3 p புள்ளி r r ஐத் தவிர வேறொன்றுமில்லை இதேபோல் 2 a q z இந்த முழு காரணியும் z உடன் இணைந்திருப்பது p ஐத் தவிர வேறில்லை நான் எடுத்துக்கொண்ட வரம்பை நினைவில் கொள்ளுங்கள் இது 0 க்குச் செல்கிறது மற்றும் q முடிவிலிக்குச் செல்கிறது அதாவது 2 q a p க்கு செல்கிறது எனவே இவை அனைத்தையும் இணைத்து நான் E r ஐ p புள்ளி r r என 3 இங்கே மைனஸ் p ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 r கனம் என எழுத முடியும் இது இப்போது ஆதியில் எந்த நோக்குநிலையுடனும் அமர்ந்திருக்கும் இருமுனைக்கான வெளிப்பாடு ஆகும் rr p4π0r3 ஏனெனில் இப்போது நான் புள்ளி பெருக்கத்தை எடுத்துக் கொள்கிறேன் ஏற்கனவே கொசைன் தீட்டாவை தருவதால் இது நமக்கு ஒரு பொருட்டல்ல இருமுனை r பிரைம் புள்ளி r பிரைமில் இருந்தால் r அந்த இடத்திலிருந்து தூரத்தை குறிக்கும் மேலும் நான் E ஐ r ல் வைக்கப் போகிறேன் அது 3 p புள்ளி அலகு வெக்டர் r கழித்தல் r பிரைம் என்ற திசையில் அலகு வெக்டர் அந்த திசையில் இருக்கும் அலகு வெக்டர் r கழித்தல் r பிரைம் கழித்தல் p வகுத்தல் 4 பை எப்சிலன் 0 r கழித்தல் r பிரைம் கனம் இதை வெளிப்படையாக நான் 3 p புள்ளி வெக்டர் r கழித்தல் r பிரைம் பெருக்கல் வெக்டர் r கழித்தல் r பிரைம் என எழுதலாம் நான் வெக்டர்களால் பெருகியதால் r கழித்தல் r பிரைம் அடுக்கு 5 மூலம் வகுக்கிறேன் கழித்தல் p ன் கீழ் r கழித்தல் r பிரைம் கனம் வெளியே 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 உள்ளது r rr rr r5 pr r3 நான் எடுத்துக் கொள்ளும் அடுத்த எடுத்துக்காட்டில் நாம் காஸின் விதியைப் Gauss's law பயன்படுத்துவோம் இதில் நான் ஒரு நேர்மறையான மின்னூட்ட கோளத்தை எடுத்து மேற்சுமத்து மூலம் எதிர்மறையான மின்னூட்டம் கோளத்தில் மிகைப்படுத்தி மேற்பொருந்தல் மூலம் இந்த இடத்தில் இவை இரண்டால் உருவாகும் புலத்தை கணக்கிட விரும்புகிறேன் ஒரு வகையில் இந்த மின்னோட்டம் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தும் பிராந்தியத்தில் மின்னூட்ட அடர்த்தி இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் ρ ஆனது 0 ஆகும் ஏனெனில் நேர்மறை மற்றும் எதிர்மறை மின்னூட்டங்கள் ஒன்றுக்கொன்று ரத்து செய்யப்படுகின்றன அதற்கு சமமாக நீங்கள் இதை உள்ளீடற்றது என்று நினைக்கலாம் ஏனென்றால் மின்சார ரீதியாக இது ஒரு பொருட்டல்ல எனவே ஒரு வழியில் நாம் ஒரு உள்ளீடற்ற இடத்திலுள்ள மின்புலத்தையும் கணக்கிடுகிறோம் இது ஒரு உள்ளீடற்ற இடம் இது வெளிப்புறமாக மின்னூட்டபட்டால் ஒரு புறத்தில் நேர் மின்னூட்டமாகவும் மறுபுறம் எதிர்மின்னூட்டமாகவும் இருக்கும் இந்த இரு மையங்களும் a என்ற தூரத்தில் பிரிக்கப்பட்டுள்ளன நான் இறுதியாக இந்த நிகழ்வின் வரம்பை எடுக்கப் போகிறேன் இந்த இரண்டு மின்னூட்டங்களும் பெரும்பாலான இடங்களில் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தி இருக்கும் எனவே இந்த எதிர்மறை பக்கமானது எனக்கு மிக மெல்லிய எதிர் மின்னூட்டத்தை கொடுக்கும் நேர்மறை பக்கமானது மிக மெல்லிய நேர்மின்னூட்டத்தை எனக்கு கொடுக்கும் இதன் நடுவில் மின்னூட்டங்கள் மிகப் பெரிய அளவைக் கொண்டு இருப்பதை நீங்கள் காணலாம் பக்கத்திற்குச் செல்லும்போது அது குறைந்து விடுகிறது மேலும் இது உள்ளீடற்ற பகுதியாகும் பொருத்தமான வரம்புகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் வரம்பு a ஆனது 0 க்கு செல்கிறது இந்த மின்னூட்ட அடர்த்தி ρ முடிவிலிக்கு செல்லும் எனவே மேற்பரப்பில் உள்ள மின்னூட்டம் வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் மேற்பரப்பு மின்னூட்ட பகிர்வு காரணமாக மின்புலம் ρ தீட்டா அல்லது சிக்மா தீட்டா சில நிலையான நேரங்களில் கொசைன் தீட்டா என பெறுவேன் அதை நீங்கள் காணலாம் எனவே மீண்டும் நான் வரம்பு a செயல்முறையைப் பயன்படுத்தப் போகிறேன் எனவே சீரான மின்னூட்ட அடர்த்தி ρ r கொண்ட ஒரு கோளத்தை எடுத்துக்கொள்வோம் இது நீங்கள் உங்கள் 12 ஆம் வகுப்பில் படித்துள்ள கணக்காகும் நீங்கள் காஸின் விதியை பின்பற்றி உட்புறமுள்ள புலத்தை r தூரத்தில் கணக்கிட்டால் இந்த புலம் ρ r ன் கீழ் 3 எப்சிலன் 0 ஆக உள்ளது ஆனால் இதை நாம் விரிவாக செய்யும் போது E புள்ளி ds ஆனது மின்னூட்டம் வகுத்தல் எப்சிலன் 0 வை அளிக்கிறது ஆகவே நான் உள்பரப்பை எடுத்துக் கொண்டால் E புள்ளி ds ஆனது E r மடங்கு 4 பை r வர்க்கம் மற்றும் இணைக்கப்பட்ட மின்னூட்டம் 4 பை ன் கீழ் 3 ρ r கனம் வகுத்தல் எப்சிலன் 0 இங்கு 4 பை ரத்து செய்யப்படுகிறது இந்த r வர்க்கம் ரத்து செய்யப்பட்டு எனக்கு ஒரு r தருகிறது ஆகையால் r இல் உள்ள புலம் ρ ஆக வருகிறது r இல் உள்ள புலத்தின் அளவு ρ r ன் கீழ் 3 எப்சிலன் 0 ஆக வருகிறது நான் r இல் வெக்டர் புலம் v E எழுதினால் அதன் திசை ஆரைப்போக்கில் வெளியே இருக்கும் இந்த கோள துருவ ஆயங்களை பயன்படுத்தி இதை நான் ρ வெக்டர் r இன் கீழ் 3 எப்சிலன் 0 என எழுதலாம் இதுவே புலம் ஆகும் 4πr24π3r30 Erρr30 Err30 இப்போது நாம் கூறும் இந்த இரண்டு மின்னூட்டங்களையும் மேற்சுமத்துவோம் இங்கே நேர் மின்னூட்டம் இங்கே எதிர்மின்னூட்டம் இந்த r தூரத்தில் உள்ள நேர் மின்னூட்டம் எனக்கு ஒரு புலத்தை அளிக்கிறது இது ஆரைப்போக்கில் வெளிநோக்கிய திசையில் உள்ளது எதிர்மின்னூட்டத்தை எடுத்துக்கொண்டால் மையத்தை நோக்கி இது போன்ற ஒரு புலத்தை எனக்குத் தருகிறது ஏனென்றால் எந்தப் புள்ளியிலும் உள்ள எதிர் மின்னூட்டம் எனவே இந்த படத்தை மீண்டும் வரைவோம் எந்த புள்ளியையும் எடுத்துக்கொள்வோம் இங்கே இந்தப் புள்ளியை எடுத்துக்கொள்வோம் இங்கே நேர்மின்னூட்டம் காரணமாக மின்புலம் மற்றும் இங்கே எதிர்மின்னூட்டம் காரணமாக மின்புலம் உருவாகிறது நான் இந்த வெக்டரை r1 என்றும் இந்த புள்ளியில் இருந்து மின்புலம் மையத்தை நோக்கி செல்லும் இந்த வெக்டரை r2 என்றும் அழைத்தால் இந்த புள்ளியில் உள்ள மின்புலம் சமம் நேர்மின்னூட்டம் காரணமாக ஏற்படும் புலம் கூட்டல் எதிர்மின்னூட்டம் காரணமாக ஏற்படும் புலம் எனவே நான் இதை ρ r1 ன் கீழ் 3 எப்சிலன் 0 என்று எழுதப் போகிறேன் மேலும் r2 ஏற்கனவே மின்புலத்தின் திசையில் இருப்பதால் இதை பிளஸ் ρ r2 ன் கீழ் 3 எப்சிலன் 0 என எழுதலாம் ρ ன் கீழ் 3 எப்சிலன் 0 வை வெளியே எடுக்க முடியும் என்னிடம் r1 கூட்டல் r2 உள்ளது இது r1 வெக்டர் இது r2 வெக்டர் எனவே அவற்றின் கூட்டுத்தொகை இந்த வெக்டர் ஆகும் இதன் அளவு கோளங்களின் மையங்களுக்கிடையேயான தூரம் மற்றும் வெக்டர் நேர் மின்னூட்டத்திலிருந்து எதிர்மின்னூட்டம் நோக்கி இருக்கும் எனவே இதை நான் ρ வெக்டரின் கீழ் 3 எப்சிலன் 0 என்று எழுத முடியும் இது மிகவும் சுவாரஸ்யமான முடிவு Er130r23030r1r2a30 ஏனெனில் இப்போது நீங்கள் இரண்டு புலங்களின் பங்களிப்பைப் பாருங்கள் நான் இந்த எதிர்மின்னூட்டத்தை இங்கே எடுத்துக் கொண்டு நேர் மின்னூட்டத்தை இங்கே எடுத்துக் கொண்டால் இந்த உள்ளீடற்ற இந்த இடத்தில் புலம் சமமாக இருக்கும் அதன் திசை எதிர்மறையிலிருந்து நேர்மறையான பக்கத்திற்கு செல்கிறது அதன் அளவு ρ a வகுத்தல் 3 எப்சிலன் 0 இந்த இரண்டு அடர்த்திகளும் ஒரே மாதிரியாக இருக்கும் இவ்வாறாக அனைத்தும் விளக்கப்பட்டுள்ளது இதன் திசை என்பது நேர் மின்னூட்டத்தின் மையத்திலிருந்து எதிர் மின்னூட்டத்தின் மையத்தை நோக்கி உள்ளது இது மிகவும் சுவாரஸ்யமான விளைவாகும் நீங்கள் உள்ளே என்ன செய்தாலும் புலமானது உள்ளீடற்ற இந்த இடத்தில் நிலையானது இப்போது மேற்பரப்பு மின்னூட்ட பகிர்வு காரணமாக புலத்தைப் பெற இந்த உண்மையைப் பயன்படுத்தப் போகிறோம் இந்த கோளங்கள் பெரும்பாலான பகுதிகளில் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்துவதை அவை சிறிய வெக்டர் a மூலம் இடம்பெயர்ந்துள்ளதை இப்போது எடுத்துக்கொள்கிறேன் இவை மையங்கள் இந்த இடத்தில் மின்னூட்டம் எவ்வளவு என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் இப்போது நான் இந்த கோள துருவ ஆயங்களை பயன்படுத்தப் போகிறேன் என்பதால் இதை நான் செங்குத்து திசையில் எடுத்துக்கொண்டால் பயனுள்ளதாக இருக்கும் இது இரண்டு கோளங்களின் மையமாகும் ஏனெனில் அவற்றுக்கிடையேயான தூரம் மிகச் சிறியது நான் கிட்டத்தட்ட ஒரு பொதுவான மையத்தை எடுக்கிறேன் மேலும் இந்த கன அளவில் மின்னூட்டத்தை கணக்கிட விரும்புகிறேன் பரும அளவு எவ்வளவு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த சிறிய பருமன் dv மேலும் a மிக மிக சிறியது இந்த கோளங்களின் ஆரத்தை விட a ஆனது மிக மிக சிறியது உண்மையில் 0 வை நோக்கியே இருக்கும் எனவே இதை நான் R வர்க்கம் d கொசைன் தீட்டா என்று எழுத முடியும் ஏனெனில் இந்த கோணம் தீட்டா dφ மடங்கு dr இங்கு dr என்பது ஆரைக்குரிய திசையில் தூரம் ஆகும் dr எனவே மீண்டும் நான் இந்த குறிப்பிட்ட பரும அளவை எடுத்துக்கொள்கிறேன் இந்த தூரம் dr dr எவ்வளவு ஆக இருக்கும் இவை தூரம் a ஆல் இடம்பெயர்ந்துள்ளன என்று நாம் கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே இங்கே இந்த தூரம் a இங்கே இந்த தூரம் a மற்றும் இது dr இந்த கோணம் தீட்டா எனவே dr என்பது a கொசைன் தீட்டா dracosθ என்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த சிறிய பாகத்தை R வர்க்கம் d கொசைன் தீட்டா dφ மடங்கு a கொசைன் தீட்டா என எழுதலாம் acosθ எனவே இந்த பகுதியில் மின்னூட்டம் dQ ஆனது ρ அடர்த்தி கொசைன் தீட்டா இங்கே a கொண்டு வருகிறேன் மடங்கு R வர்க்கம் d கொசைன் தீட்டா dφ நமது முந்தைய பாடம் ஒன்றிலிருந்து இது இந்த கோளத்திற்கான ஆர திசையில் உள்ள பரப்பளவு தவிர வேறில்லை என்பதை நினைவு கூறலாம் எனவே இது a ρ கொசைன் தீட்டா ds தவிர வேறில்லை ds எனவே இப்போது இதை ஒற்றை கோளமாக நான் எடுத்துக்கொண்டால் இங்கு நேர் மின்னூட்டம் உள்ளது இது ρ a கொசைன் தீட்டா ds இதை மேற்பரப்பு மின்னூட்ட அடர்த்தி σ மடங்கு ds என நான் எழுத முடியும் அங்கு σ தீட்டாவைப் பொறுத்தது மற்றும் σ தீட்டா சமம் ρ a கொசைன் தீட்டா ஆகும் வரம்பு a ஆனது 0 க்குச் செல்லும் மற்றும் ρ முடிவிலிக்குச் செல்லும் இவ்வாறு ρ a ஆனது σ0 ஆகிறது நான் σ தீட்டாவை σ0 கொசைன் தீட்டா என்று எழுத முடியும் 0cosθ ஆனால் இவை இரண்டும் இடப்பெயர்வுக் கோளங்கள் எனவே புலம் எவ்வாறு தோன்றும் புலமானது இடப்பெயர்ச்சி திசையில் நேர்மறையிலிருந்து எதிர்மறை பக்கத்திற்கு இருக்கும் ஆகையால் மின்புலம் நாம் நினைவில் இருந்தால் முன்னர் வருவித்தது போல் ρ a ன் கீழ் 3 எப்சிலன் 0 இது ρ a மைனஸ் z திசையில் வகுத்தல் 3 எப்சிலன் 0 ஆனால் ρ a நாம் சொன்னது போல σ0 தவிர வேறில்லை எனவே இது மைனஸ் z திசையில் σ0 ன் கீழ் 3 எப்சிலன் 0 z நாம் என்ன முடிவுக்கு வருகிறோம் ஒரு கோளம் இருந்தால் அதில் σ சில அச்சில் இருந்து கோணத்தைப் பொறுத்தது சில அச்சில் இருந்து ஒரு கோணம் தீட்டா விலகிச் சென்றால் σ தீட்டா ஆனது σ0 கொசைன் தீட்டா எனவே இது இங்கு முழுவதும் நேர்மறையானது மற்றும் மறுபுறம் எதிர்மறையானது இந்த அச்சில் அதிகபட்சமாக இருந்து பின்னர் அது குறைந்து இங்கே 0 ஆகிறது பின்னர் மின்புலம் E உட்புறம் நிலையானது மற்றும் அது σ0 ன் கீழ் 3 எப்சிலன் 0 என்று நேர்மறையிலிருந்து எதிர்மறை பக்கமாக செல்கிறது இது ஒரு மிக முக்கியமான முடிவு இரண்டு மின்னூட்ட பகிர்வில் காஸ் தேற்றத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் ஒரு குறிப்பிட்ட கோளத்தின் மேற்பரப்பு மின்னூட்ட அடர்த்திக்கு உட்புறத்தில் ஒரு நிலையான புலத்தைப் பெறுவதையும் நீங்கள் கற்றுக் கொண்டீர்கள்